NPTEL லின் இந்த படத்தொகுப்பிற்கு வரவேற்கிறோம் இங்கே நாம் ரெப்லெக்டர் ஆண்டனாவை பற்றிய கடந்த பாடத்தின் தொடர்ச்சியை பற்றி விவாதிக்க போகிறோம் கடந்த அத்தியாயத்தில் நாம் ரிப்ளெக்டர் ஆண்டனாவின் கெயின் சமன்பாட்டை கண்டறிந்தோம் மேலும் உள்ளீடால் எதிரொளிப்பு கதிரில் ஏற்படும் தடைஅமைப்பை பற்றியும் கண்டறிந்தோம் அதுமட்டுமல்லாது இந்த தடைஅமைப்பு அல்லாது உள்ளீடும் அதன் பாகங்களினாலும் கதிர் சிதறல்கள் ஏற்படுவதையும் அறியலாம் இங்கே இந்த ஆண்டனாவில் உள்ளீடு மற்றும் அதன் மற்ற பாகங்களை காணலாம் இந்த ரிப்லெக்டரால் அப்பேசரிலிருந்து ஏற்படும் எதிரொளிப்பு கதிர்களால் கதிர்சிதறல்கள் ஏற்படுகிறது எனவே இதனால் புலத்தில் கிராஸ் போலரிசேசன் அதிகரிக்கிறது ஏனெனில் அப்பேசரில் ஏற்படும் போலரிசேசன் இங்கு எதிரொளிப்பால் திசை திருப்பப்படுகிறது ஆகவேதான் நாம் அளவிடதக்க கிராஸ்போலரிசேசனை இங்கு காண்கிறோம் இந்த அமைப்பு கொண்ட வடிவமைப்பால் அதன் பக்கவாட்டு லூப் மற்றும் கிராஸ் போல் ஆகியவற்றின் கெயின் அளவு 30 டெசிபல் அல்லது அதற்கும் கீழாக குறைகிறது இந்த குறைவான மதிப்பு நமக்கு சிக்கலை ஏற்படுத்துகிறது அதாவது பொதுவாக செயற்கைக்கோள் ரேடார் போன்ற தொலைத்தொடர்புகளில் குறைந்தது 30 டெசிபல் அளவு என்பது தேவையான ஒன்றாகும் ஆகவே இதற்கான தீர்வாக ஆப்செட் உள்ளீடு அமைப்பு பயன்படுத்தபடுகிறது நாம் இந்த வரைபடத்தை இங்கே எடுத்துக்கொள்வோம் இதில் இப்பகுதியானது ஆப்செட் உள்ளீடு பகுதியாகும் இந்த பரபோலாய்டல் பிரதிபலிப்பு விளிம்பின் குறிப்பிட்ட பகுதி வெட்டப்படுகிறது எனவே அதன் பொதுவான மண்டல பகுதியில் உள்ளீடு அமைப்பு காணப்படுவதில்லை ஆகவே அந்த மண்டலத்தில் ரெப்லெக்டர் அமைப்பு காணப்படுவதில்லை இங்கு முந்தைய அமைப்பில் உள்ளீடு பகுதியானது சிறிது ரெப்லெக்டரினை நோக்கி நிலை நிறுத்தப்படுகிறது ஆனால் இப்பொழுது இந்த உள்ளீடு பகுதியானது சிறிது சாய்வாக அமைக்கப்பட்டுள்ளது எனவே இங்கே இப்பகுதியில் கதிர்கள் வெளியேறுகிறது அதுமட்டுமல்லாது இங்கே அதிகமாக எதிரொளிப்பு அடைகிறது இந்த பகுதியிலிருந்து கதிர்கள் வெளியேறுகிறது அதாவது இந்த மண்டல பகுதியிலிருந்து எதிரொளிப்பு கதிர்கள் பெறப்படுகிறது இந்த மண்டலத்திலிருந்து வரும் கதிர்களை இந்த உள்ளீட்டுப் பகுதி தடுப்பதில்லை எனவே இதனை நாம் ஆப்செட் பரபோலய்ட் ரிப்லெக்டர் என்று அழைக்கலாம் ஆனால் இங்கே ஒரு பரபோலாய்டல் ரிப்லெக்டரின் வட்டப் பகுதி வெட்டப்பட்டு அதிலிருந்து காண்போமேயானால் அதாவது மையப் புள்ளி ரிப்லெக்டரின் முக்கிய கற்றைக்கு வெளியே உள்ள அமைப்பில் உள்ளது இது தடுப்பு செயல்திறனை மேம்படுத்துகிறது என்றாலும் ரிப்லெக்டருக்கும் புலத்தின் கிராஸ் போலரிசாசனுக்கும் இடையிலான சமச்சீர்மை காரணமாக மேம்படுத்தப்படவில்லை எனவே நமக்கு சில வானியல் பயன்பாடுகளில் உள்ள சிக்கல் என்பது உள்ளீடின் கதிர்வீச்சு வடிவமாகும் இது பொதுவாக ரிப்லெக்டரின் விளிம்புகளில் 0 க்கு செல்லாது அதாவது இங்கே பாருங்கள் ரிப்லெக்டரின் விளிம்புகளில் உள்ள உள்ளீடு காரணமாக அவைகள் பொதுவாக 0 க்குச் செல்லாமல் அதற்கு அப்பாற்பட்டு செல்கிறது எனவே ரிப்லெக்டர் இங்கு வானத்தை நோக்கி காணப்படுவதால் உள்ளீடு தரையை நோக்கி செல்கிறது இது தரைப்பகுதியில் இருந்து தெர்மல் இரைச்சலை பெறுகிறது ஆகவே இது வடிவமைப்பின் உணர்திறனைக் குறைக்கும் ஆகவேதான் இந்த அமைப்பானது வானியல் வல்லுநர்களுக்கு மிகுந்த சிரமமாண வடிவமைப்பு முறையாக உள்ளது அவர்கள் இந்த தெர்மல் இரைச்சலை விரும்புவதில்லை அந்த சமிக்கைகள் முற்றிலும் தனித்து இருக்கும் ஏறக்குறைய இரைச்சல் ஆகவே இருக்கும் ஆகையால் அதனை நாம் கண்டுணர இயலாது ஆகையால் தான் வடிவமைப்பாளர்கள் இந்த ஒற்றை உள்ளீடு பகுதி கொண்ட அமைப்பை பயன்படுத்துவதில்லை எனவேதான் அவர்கள் தங்களுக்கான வடிவமைப்பில் பல்வேறு தேர்ந்தெடுப்பு முறைகள் மூலம் தேர்வு செய்கின்றனர் அவைகள் ஒற்றை உள்ளீடு அமைப்பு ஒற்றை ரெப்லெக்டர் அமைப்பு முதலியவற்றை தேர்வு செய்கின்றனர் இங்கு அவர்கள் இரட்டை ரெப்லெக்டர் ஆண்டனா அமைப்பை பயன்படுத்துகின்றனர் படத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த அமைப்பு கொண்ட உள்ளீடு அமைப்பு பாரம்பரிய அமைப்பு ஆகும் இது முதன்மை உள்ளீடு அல்லது முன்புற உள்ளீடு அமைப்பு ஆகும் அதாவது உள்ளீடு பகுதியானது ரெப்லெக்ட் இருக்கு முன்பகுதியில் அமைந்துள்ளது எனவே இது முன்புற உள்ளீடு என அழைக்கப்படுகிறது இங்கு மற்றொரு சிக்கலும் உள்ளது அதாவது இங்கே டிரான்ஸ்மிஷன் லைன் உள்ளீட்டுடன் இணைக்கப்பட்டுள்ளது இங்கே டிரான்ஸ்மிஷன் லைன் ஆனது உள்ளீட்டுடன் டிரான்ஸ்மிட்டர் அல்லது ரிசிவர் பகுதியுடன் இணைக்கப்படுகிறது ஏனெனில் இங்கு நாம் டிரான்ஸ்மீட்டர் அமைப்பு அல்லது ரிசிவர் அமைப்பை வடிவமைப்பில் பயன்படுத்துகிறோம் இங்கே நாம் இந்த அமைப்பினை அப்பேசரின் பின்புற பகுதியிலோ அல்லது ரிப்லெக்டருக்கு கீழுள்ள பகுதியிலோ அமைக்கிறோம் அதற்காக இங்கு அதிக நீளம் கொண்ட டிரான்ஸ்மிஷன் லைன் பயன்படுத்தப்படுகிறது இந்த அதிக நீளம் அதிக இழப்பிற்கு வழிவகுக்கிறது ஆகவே நாம் சில நேரங்களில் டிரான்ஸ்மீட்டர் அல்லது ரிசிவர் அமைப்பினை இங்குள்ள உள்ளீடின் மீது நேரடியாக அமைக்கின்றோம் ஆனாலும் இங்கு மறுபடியும் தடை திறன் அளவு அதிகமாகிறது எனவேதான் பொதுவாக நாம் இந்த ரெப்லெக்டர் அமைப்பை வெளிப்புறத்தில் அமைக்கின்றோம் இங்கும் வெளிப்புறத்தில் அமைக்கும் பொழுது அதன் குளிரூட்டல் போன்ற மற்ற சிக்கல்களையும் உருவாக்குகிறது ஆகவே தான் இந்த முதன்மை உள்ளீடு அல்லது முன்புற உள்ளீடு அமைப்பை அதிநவீன அமைப்புகளில் நாம் பயன்படுத்துவதில்லை ஆனால் நாம் நமது வீடுகளில் உள்ள பரிமாற்ற தொடர்புகளிலும் டிடிஹச் சேவைகளிலும் இந்த அமைப்பினை பயன்படுத்துகிறோம் ஏனெனில் இந்த அமைப்பானது அதிநவீன அமைப்பு முறையில் இல்லையென்றாலும் நாம் பெறுகின்ற சமிக்கைகளுக்கு போதுமான ஒன்றாகும் இதில் ஏற்படும் இழப்புகளை நாம் எளிதில் கண்டு கொள்ளலாம் ஆகையால் தான் மழைக்காலங்களில் மழை வரும் பொழுது திடீரென சமிக்கைகளை நாம் பெற இயலவில்லை அப்பொழுது நமக்கு சமிக்கைகளில் இழப்பு ஏற்படுகிறது உலகக் கோப்பை கால்பந்தாட்ட போட்டியில் கூட சமிக்கைகள் திடீரென்று நின்று விடுகின்றன அந்த சமயங்களில் நாம் அதிகப்படியான சக்தியை வெளியீட்டு அதன் இழப்புகளை சரி செய்து நமக்கு சிறிது நேரத்திலேயே தேவையான சமிக்கைகள் கிடைக்கப்பெறுகிறது இதனை நாம் எளிதாக கையாண்டு கொள்ளலாம ஆகவே தான் இந்த இரட்டை ரெப்லெக்டர் அமைப்பு அதிநவீன வடிவமைப்பில் ஒரு உந்துசக்தியாக உள்ளது இந்த இரட்டை ரெப்லெக்டர் அமைப்பு பற்றி நாம் இந்த அத்தியாயத்தில் காணலாம் இங்கு நாம் இதனைப்பற்றிய ஒரு அலையின் தன்மையில் பற்றி மட்டுமே ஆராயப்போகிறோம் அப்படி அல்லாது முழு பகுப்பாய்வு பற்றி அறிய வேண்டுமெனில் இங்கு அதிக காலநேரம் தேவைப்படும் எனவேதான் அது பற்றி நாம் இங்கு காணப் போவதில்லை நாம் முன்பே முன்புறம் அல்லது முதன்மை உள்ளீடு பகுதியால் ஏற்படும் கதிர்களின் தடை அமைப்பு தெர்மல் இரைச்சல் மற்றும் டிரன்ஸ்மிஷன் லைன் இழப்புகள் பற்றி விவாதித்தோம் பல்வேறு கூம்பு வடிவ பகுதியிலிருந்து அதன் அந்தந்த அச்சுக்கொண்டு சுழற்ற நீள்வட்டம் அல்லது அதிபரவளையம் அமைப்பு கொண்ட ரிப்லெக்டர்கள் உருவாக்கப்படுகின்றன என நாம் நமது கீழ்நிலை வகுப்புகளில் ஏற்கனவே படித்துள்ளோம் எனவே நீள்வட்டதை அதன் அச்சு பற்றி உருட்டிட நாம் நீள்வட்ட உருளையை பெறலாம் இங்கு நீள்வட்டம் என்பது இருபரிமாண அமைப்பு கொண்டது இதனை உருட்டிட நாம் நீள்வட்ட உருளையை பெறலாம் இதேபோன்று அதிபர வளையத்தை உருட்டிட நாம் அதிபரவளைய கோளத்தை பெறலாம் இதேபோன்று நாம் முன்பே பரவளையத்திற்கு பரவளையகோளம் கண்டறிந்தோம் இங்கே இதனின்முக்கியத்துவம் என்ன எதற்காக நாம் இதனைப்பற்றி இங்கு விவாதிக்கிறோம் என்றால் இதன் அமைப்பானது 2 போக்கல் புள்ளிகளை கொண்டுள்ளது எனவே இங்கு உள்ளீட்டுப் பகுதி ஒரு போக்கல் புள்ளியிலும் அதன் இரண்டாவது போக்கல் புள்ளியில் பரபோலாய்ட் ரிப்லெக்டரின் paraboloidal reflector போக்கல் புள்ளி உள்ளது முன்பு நாம் கூறியதுபோல் இந்த நீள்வட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதில் 2 போக்கல் புள்ளிகள் உள்ளதை இங்கே நீங்கள் காணலாம் இந்த போக்கல் புள்ளிகளை A மற்றும் B என அழைக்கலாம் நாம் இப்பொழுது முதலாவது அணுகுமுறையில் எடுத்துக்கொள்வோம் இங்கு கதிர்கள் தொலைதூரத்தில் இருந்து இணை கதிர்களாக இந்த ரிசிவர் அமைப்பில் விழுகிறது என எடுத்துக்கொள்வோம் இந்த கதிர்கள் A என்ற போக்கல் புள்ளியில் குவிக்கப்படுகிறது இங்கு B என்ற போக்கல் புள்ளியில் உள்ளீடு பகுதி இணைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது தொலைதூரத்திலிருந்து வரும் இணை கதிர்கள் A என்ற போக்கல் புள்ளியில் குவிக்கப்படுகிறது மேலும் இந்தக் கதிர்கள் நீள்வட்ட உரு கோளத்தில் பிரதிபளிக்கப்பட்டு B என்ற என்ற போக்கல் புள்ளியில் உள்ள உள்ளீடு அமைப்பை அடைகிறது இதேபோன்று இங்கு காட்டப்பட்டுள்ள இரண்டாவது அமைப்பில் இணை கதிர்கள் B என்ற என்ற போக்கல் புள்ளியில் ஒருமுகப்பட்டு நீள்வட்ட உருகோளத்தில் பிரதிபலிப்பு அடைந்து அது A என்ற போக்கல் புள்ளியில் உள்ள உள்ளீடு பகுதியில் பெறப்படுகிறது இங்கு A என்ற புள்ளி பரபோலாய்ட்க்கு அருகிலும் B என்ற புள்ளி பரபோலாய்ட்க்கு தொலைவிலும் உள்ளன இங்கு நமக்கு இந்த 2 வாய்ப்புகள் உள்ளன அதாவது A என்ற புள்ளி பரபோலாய்ட்க்கு அருகிலும் B என்ற புள்ளி பரபோலாய்ட்க்கு தொலைவிலும் உள்ளன மற்றும் அதாவது B என்ற புள்ளி பரபோலாய்ட்க்கு அருகிலும் A என்ற புள்ளி பரபோலாய்ட்க்கு தொலைவிலும் உள்ளன இதில் ஏதேனும் ஒரு அமைப்பை தேர்வு செய்து கொள்ளலாம் இந்த அமைப்பினை கிரகோரியன் அமைப்பு எனஅழைக்கப்படுகிறது இந்த அமைப்பானது ஒளியியல் கோட்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது கண்ணாடி வில்லைகள் தயாரித்த அச்சமயத்தில் புகழ்பெற்று இருந்த கண்ணாடி நிபுணர் கிரகோரியன் பெயரால் இது இவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்த கிரகோரியன் வடிவமைப்பில் நீள்வட்ட உருகோளம் துணை ரிப்லெக்டராக பயன்படுத்தப்படுகிறது எனவே இங்கு இந்த கிரகோரியன் அமைப்பில் நீள்வட்ட உருகோளம் கதிர்களை எதிரொளித்து உள்ளீட்டுக்கு அனுப்புகிறது இந்த பரபோலாய்ட் அமைப்பானது முதன்மை ரிப்லேக்டர் அமைப்பாகும் இங்குள்ள நீள்வட்ட உருகோளம் துணை ரிப்லெக்டராக பயன்படுத்தப்படுகிறது இந்த கிரகோரியன் அமைப்பில் உள்ளீட்டிலிருந்து வரும் கதிர்கள் துணை ரிப்லேக்டர் அமைப்பால் எதிரொளிக்கபட்டு மற்றுமொரு போக்கல் புள்ளியில் ஒருமுகப்படுத்தப்பட்டு பரபோலாய்டில் எதிரொளிக்கபட்டு இணை கதிர்களாக பயணிக்கிறது இப்பொழுது மற்றொரு வடிவமைப்பை காணலாம் இதனை கஸக்ரேயன் வடிவமைப்பு எனஅழைக்கலாம் இந்த வடிவமைப்பிற்கு நாம் அதிபரவளயத்தை பயன்படுத்துகிறோம் இங்கு இந்த கஸக்ரேயன் வடிவமைப்பும் ஒரு துணை ரிப்லெக்டரை கொண்டுள்ளது இது கஸக்ரேயன் என்ற ஆராய்ச்சியாளர் பெயரிலேயே அழைக்கப்படுகிறது இந்த கஸக்ரேயன் அமைப்பில் உள்ளீட்டிலிருந்து வரும் கதிர்கள் துணை ரிப்லெக்டரில் பட்டு எதிரொளிக்கிறது இந்த கதிர்கள் கிரகோரியன் அமைப்பில் கதிர் குவிதல் அடைகிறது ஆனால் கஸக்ரேயன் அமைப்பில் கதிர்கள்பரபோலாய்டில் பட்டு இணை கதிர்களாக உருவாகிறது ஆகவே தான் இவற்றின் கதிர்கள் எங்கும் புள்ளியிலும் சந்திப்பதில்லை ஏனென்றால் இவை அதிபரவளையம் கொண்ட அமைப்பு ஆகும் இங்கு இந்த அதிபரவளைய கோளம் கொண்ட இந்த துணை ரெப்லெக்டர் கஸக்ரேயன் அமைப்பானது குவிந்த கோண இடைவெளி கொண்ட பரபோலாய்ட் அல்லது குழிவான கோண இடைவெளி கொண்ட பரபோலாய்ட் அமைப்பு ஆகும் எனவே இந்த அமைப்பு கொண்ட வடிவமைப்பை பகுப்பாய்வு செய்யலாம மேலும் இங்கே அப்பேசரின் கதிர்வீச்சு தடையானது கஸக்ரேயன் அமைப்பின் அளவானது கிரகோரியன் அமைப்பில் உள்ள அளவைவிட குறைவாகவே இருக்கும் அதுமட்டுமல்லாது உள்ளீட்டுப்பகுதி டிரான்ஸ்மீட்டர் பகுதி ரிசிவர் பகுதி ஆகியவற்றை முதன்மை ரிப்லெக்டருக்கு பின்புறம்நிறுவிட இயலும் இங்கே அதிகப்படியான சீரான புலவிரவலை பெறுவதற்காக நவீன முறையில் முதன்மை ரிப்லெக்டர்களும் துணை ரிப்லெக்டர்களும் நகரும் வகையில் பயன்படுத்தப்படுகிறது இங்கு துணைரிப்லெக்டர்கள் மட்டுமே பயன்படுத்தி அதிக செயல்திறனை பெற இயலும் எனில் அதனை நாம் நகர்வு ரிப்லெக்டர்கள் என அழைக்கலாம் பொதுவாக இங்கே கஸக்ரேயன் ரிப்லெக்டர்கள் அமைப்பில் உள்ளீடு பகுதியானது ஒரு சௌகரியமான பகுதியில் பொருத்தப்படுகிறது அதனை நாம் இப்படத்தில் காணலாம் பொதுவாக இங்கே இந்த உள்ளீடு அமைப்பை காண்போமேயானால் அதன் நோக்கு பகுதி பரபோலாய்ட் போன்று வானத்தை நோக்கி அமைந்துள்ளது எனவே தான் இது தரைப்பகுதியில் இருந்து எந்தவிதமான இரைச்சல் களையும் அது சேகரிப்பது இல்லை எனவே இந்த உள்ளீடு பகுதியை ஒரு சவுகரியமான பகுதியில் நிறுவி அதிலிருந்து ஸ்பில்ஓவர் இழப்புகள் சிறிய லூப் இழப்புகள் ஆகியவற்றை குறைக்கலாம் இங்கு ரிப்லெக்டரில் ஏதேனும் ஒன்றை நகர்த்துவதன் மூலம் அலைக்கற்றையை அகலபடுத்தியும் அலைகளை உணர்வதற்க்கு ஏதுவாக அமைக்கலாம் இப்போது இங்கு நமக்கு அதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதாவது நாம் இந்த துணை ரிப்லெக்டர் அல்லது பரபோலாய்ட் ரிப்லெக்டர் பகுதிகளை எங்கு வேண்டுமானாலும் அமைப்பதற்கான சுதந்திரம் உள்ளது இங்கு இது ஆப்செட் கஸக்ரேயன் இரட்டை ரிப்லெக்டர் ஆண்டனா அமைப்பாகும் இங்கு இதன் உள்ளீடு பகுதி தரையை நோக்கி நிறுவப்படவில்லை இந்த அமைப்புமுறை கொண்டு பரபோலாய்ட் வடிவமைக்கபட்டுள்ளது எனவே இங்கு மொத்த கதிர்களும் அதிபரவளைய கோளம் அல்லது உள்ளீடு ஆகியவற்றால் தடுக்கப்படவில்லை இங்கு உள்ளீடு அமைப்பு ரிப்லெக்டருக்கு பின்னால் அமைக்கப்படுகிறது இங்கு இந்த துணை ரிப்லெக்டரை சரியானா முறையில் வடிவமைத்தால் இதில் உள்ள உள்ளீடு பகுதியை பரபோலாய்ட்டிற்கு பின்புறம் நிறுவ இயலும் மேலும் இங்கு நாம் முறையாக துணை ரிப்லெக்ட்ரை வடிவமைத்தால் அப்பேசரின் வீச்சு விரவலை தனித்து கட்டுபடுத்தலாம் மேலும் முறையான பரபோலாய்ட் ரிப்லெக்டரின் வடிவமைப்பில் அப்பேசரின் கோண விரவலை நாம் தன்னிச்சையாக கட்டுபடுத்தலாம் அதாவது ஒற்றை ரிப்லக்டர் அமைப்பில் வீச்சு விரவல் கோண விரவல் ஆகிய இரண்டினையும் நம்மால் கட்டுபடுத்த இயலாது இங்கு அனைத்தும் உள்ளீடு அமைப்பின் சக்தி வரிசையால் கட்டுபடுத்தப்படுகிறது ஆனால் இங்கு இவை இரண்டும் தன்னிணையானது இங்கு பொதுவாக துணை ரிப்லெக்டரானாது அப்பேசர் வீச்சினை தன்னிச்சையாக கட்டுப்படுத்துகிறது ஆகாவே நாம் இந்த துணை ரிப்லெக்டர் கொண்டு வீச்சின் தட்டை அமைப்பு பக்கவாட்டு லூப் போன்றவற்றை கட்டுப்படுத்தலாம் எனவே இதனை நாம் தன்னிச்சையாக கையாள இயலும் மேலும் இந்த பரபோலாய்ட் கொண்டு க்ராஸ் போல் சிக்கல்களையும் எளிதாக கையாளலாம் எனவே தான் இந்த இரண்டு தன்னிச்சையான வடிவமைப்புகளும் பிரபலமாக உள்ளது இந்த கஸக்ரேயன் வடிவமைப்பு கிர்கேரியன் அமைப்பைவிட மிகவும் புகழ்பெற்றது இது பொதுவாக தொலைநோக்கி கருத்துருவிலிருந்து தருவிக்கப்பட்டது பின்னர் இது மைக்க்ரோவேவ் ஆண்டனா வடிவமைப்பில் பயன்படுத்தப்பட்டது இதேபோன்று இது ஒளியியலிலும் பயன்படுத்தப்படுகிறது நாம் முன்பு பரபோலாய்ட் ரிப்லெக்டரில் பயன்படுத்தபட்ட அதே பகுப்பாய்வு வழிமுறையை இங்கேயும் பயன்படுத்தலாம் இதனை பற்றி எவரேனும் விரிவாக அறிய விரும்பினால் பரபோலாய்ட் ரிப்லெக்டர் பகுப்பாய்வு தொடர்பான பாட புத்தகங்களை படிக்கலாம் இத்துடன் நாம் அப்பேசர் ஆண்டனாவின் பகுப்பாய்வு பற்றிய விரிவுரையை நிறைவு செய்துகொள்ளலாம் இங்கே நாம் அப்பேசர் பற்றி அறிந்து கொள்ள புதிய முறையான போரியர் டிரன்ஸ்ஃபார்ம் முறையை கற்று கொண்டோம் இதிலிருந்து நாம் அறிந்துகொள்வது என்னவென்றால் நமக்கு சமதளத்தில் புலவிரவல் பற்றிய புரிதல் இருந்தால் சில அப்பேசர் ஆண்டனாக்களின் பகுப்பாய்வை எளிதாக அறியலாம் ஆனால் நாம் வளைந்த மேற்பரப்பு கொண்ட அதாவது சிலின்றிகள் அமைப்பு கொண்ட அதன் வெட்டப்பட்ட மேற்பரப்பு கொண்ட அப்பேசர் அமைப்புகளில் இந்த பகுப்பாய்வு முறையை பயன்படுத்த இயலாது ஏனெனில் இங்கு புலமதிப்பை காண இயலாது இதேபோன்று நாம் வேவ்கைடின் மேற்பரப்பு சுவரில் திறந்த அமைப்பு கொண்டதாக இருந்தால் அதாவது மேற்பரப்பு வெட்டபட்ட பகுதியெனில் அங்கே இப்போது அதன் புலவிரல் என்ன இங்கு நம்மால் புலவிரவலை காண இயலாது ஏனெனில் அதன் குறுக்கு பகுதியில் புலமதிப்பை காண இயலும் ஆனால் அதன் மேற்பரப்பில் புலம் அறிய இயலாது அதாவது நம்மால் நேரிடியயாக புலவிரவலை காண இயலாது இங்கு மின்புலம் அறிந்துகொண்டால் அதனிலிருந்து நாம் காணலாம் இங்கு நாம் ஒரு பொதுவான முறைக்கொண்டு அதன் புலமதிப்புகளை காணலாம் ஆகவேதான் வயர் ஆண்டனாகளில் இதனை பயன்படுத்தி மின்னோட்ட மதிப்பினை நாம் கண்டறியலாம் இப்போது வயர் அப்பேசர் அல்லது எந்தவிதமான ஆண்டனா அமைப்பிற்கும் புலம் என்ன என அறிந்தால் நாம் மின்னோட்டம் என்ன என்பதை காண இயலும் இப்போது நாம் அப்பேசர் ஆண்டனாவை எடுத்துக்கொண்டால் அதன் மின்னோட்டம் அறிந்துகொண்டு அதிலிருந்து மின்புலம் அறிந்து கொள்ளலாம் இங்கு மின்னோட்டங்களும் புலங்களும் மின்காந்தவியல் கோட்பாட்டின்படி ஒன்றுக்குக்கொன்று தொடர்புபடுத்தபடுகிறது இதனை கொண்டு வயர்ஆண்டான அல்லது ஏதேனும் ஒருவகை ஆண்டனாவை எடுத்துக்கொண்டால் அதன் கடத்து மின்னோட்டம் என்ன எனஅறிந்து அதிலிருந்து நாம் கதிரியக்கத்தை காணலாம் நாம் காந்த அல்லது மின்புலம் கொண்டு ஒரு பொது சமன்பாட்டை தருவிக்கலாம் இதிலிருந்து நாம் ஒரு பொதுவான முறையினை ஏற்படுத்தி இவைகளை கண்டறியலாம் இங்கு தொலைதூர புலத்தின் கதிரியக்கம் என்ன இங்கு நாம் மற்ற புலங்களையும் கண்டறியலாம் ஆனாலும் பொதுவாக நாம் தொலைதூர புலத்தினை கண்டறியவே முயல்கிறோம் எனவே அடுத்த பாட விரிவுரையில் நாம் இந்த தொலைதூர புலத்திற்காண பொது சமன்பாடு என்ன என்பதை காணலாம்